இப்பயிற்சித் திட்டத்தின் போது குரூப் டயனாமிக்ஸ் மற்றும் அதன் நடத்தை பற்றி நாம் பேசுவதற்கு முன் நான் ஒரு ஆய்வுக் கட்டுரையை பற்றி விவரிக்க விரும்புகிறேன் இந்த ஆய்வுக் கட்டுரையின் தலைப்பு என்னவென்றால் "வகுப்பில் தலைமை நிர்வாக அதிகாரிகளை எவ்வாறு அடையாளம் காண்பது" என்பதை பற்றி இப்பயிற்சித் திட்டத்தின் போது முதலில் திறமை யாரிடம் இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும் திறமையானவர்கள் நிச்சயமாக என்ன வகையான கேள்விகளை எழுப்புவார்கள் என்ன வகையான பதில்கள் அவர்களை திருப்திப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் மற்றுமொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் பயிற்சித் திட்டத்தை நடத்தும் போதெல்லாம் ஒரு ராஜ்யத்தை பற்றி கூறுவது வழக்கம் அதை பற்றி இப்போது பார்ப்போம் அந்த ராஜ்யத்தை பற்றி நாம் பேசும் போது அங்கு பல்வேறு வகையான விலங்குகள் உள்ளன அதில் குதிரை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் முந்தைய தொகுதிகளில் குதிரையின் வலிமை மற்றும் அதன் சக்தி என்ன என்பதை நான் முன்பே குறிப்பிட்டுள்ளேன் ஆனால் அதன் பலவீனம் என்னவென்றால் விழித்திரையை சுழற்றுவதாகும் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் குதிரையிடமிருந்து வேலையைப் பெற விரும்பினால் நீங்கள் கண்களுக்கு முன்பாக திருப்ப வேண்டும் கண்களுக்கு முன்பாக திருப்புதல் என்பது அக்குதிரை எத்திசையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவதாகும் அதேபோல் மிக உயர்ந்த திறனைக் கொண்ட சில பயிற்சியாளர்களை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அவர்களின் செயல்திறன் குறைவாக இருக்கும் மற்றும் அவர்களின் செயல்திறன் குறைவாக இருந்தால் அந்த விஷயத்தில் நாங்கள் அவர்களை வழிநடத்துவோம் அதே சமயத்தில் அவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் முக்கியமானது என்னவென்றால் அவர்களுக்கு அகபார்வையை வழங்குவதாகும் இந்த இரண்டு கதைகளிலிருந்து நீங்கள் பக்குவம்பெற விளக்கங்களை பெற வேண்டும் பயிற்சியாளர் உங்களை பக்குவப்படுத்த வேண்டும் பயிற்சியாளர் பயிற்சிக்கு ஏற்ப நெகிழ்வாக நடந்துகொள்ள வேண்டும் அதாவது வகுப்பறையில் என்னமாதிரியான பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய வழிமுறை என்ன என்னமாதிரியான பதில்கள் அல்லது கற்பித்தல் முறை அவர்களை திருப்திப்படுத்தும் என்னமாதிரியான ஆராய்ச்சி முறை அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் இப்போது பயிற்சி குழுக்கள் மற்றும் அதன் இயக்கவியல் ஆகியவற்றைப் புரிந்துகொள்வது பற்றி நாம் பேசும்போதெல்லாம் முதலில் குழு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் ஒரு குழுவை பற்றி பேச போகிறோம் குழு என்றால் ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு என்றால் குழு நாம் ஒரு அணியைப் பற்றி பேசும்போது அந்த அணியில் இணைக்கப்பட்டுள்ள அந்த உறுப்பினரிகளிடம் ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் ஒரு சினெர்ஜி உள்ளது எனவே இது குழு அல்லது அணி ஆகும் குழுவின் உருவாக்கம் பற்றி நாம் பேசும்போது குழுவின் உருவாக்கத்தில் ஒரு குழு உருவாக்கம் உள்ளது என்பதைக் காணலாம் முதல் கட்டத்தில் பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள் அனைத்து பயிற்சியாளர்களும் ஒரு குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தில் சேர்ந்துள்ளனர் அந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தின் போது அவர்கள் வெவ்வேறு அமைப்புகளிலிருந்து வருகிறவர்களும் இருக்கிறார்கள் ஒரே அமைப்பில் வெவ்வேறு துறைககளிலும் உள்ளனர் ஆனால் ஒவ்வொரு தனிமனிதனும் வெவ்வேறு வகையான ஆளுமைகளைக் கொண்டிருப்பதால் இந்த உருவாக்கம் புயலைபோன்ற சக்தி கொண்டிருக்கும் அங்கு உருவாக்குவதிலிருந்தே கருத்து வேறுபாடு இருக்கிறது அவர்களுக்கு வெவ்வேறு தேர்வு முறைகள் இருக்கும் இதன் விளைவாக அவர்களிடையே மிக பெரிய மாற்றம் இருக்கும் நாங்கள் அதைப் பற்றி பேசும்போது ஒரு குழுவில் மூன்று கட்ட நெறிமுறைகள் இருக்கும் எனவே அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அந்த குறிப்பிட்ட குழுவில் குறிப்பிட்ட எண்ணிக்கையை உருவாக்கி அதற்கேற்ற ஒரு குறிப்பிட்ட விதிமுறையை உருவாக்கப் போகிறார்கள் அவர்கள் விதிமுறைகளை உருவாக்ககியதுடன் அதை செயல்படத் தொடங்குவார்கள் ஏனென்றால் விதிமுறைகள் என்னவென்று அவர்களுக்குத் ஏற்கனவே தெரியும் அதனால் ஒருவருக்கொருவர் அவர்களுக்குக்கான நிகழ்ச்சியைக் மேற்கொண்டிருப்பார்கள் பின்னர் இறுதியாக ஒவ்வொரு பயிற்சித் திட்டமும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தைக் கொண்டிருப்பதால் பயிற்சித் திட்டம் முடிந்தவுடன் அவர்கள் மீண்டும் பணியிடத்திற்குச் செல்வார்கள் அதை ஒத்திவைப்பதால் மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது ஐந்து கட்ட மேம்பாட்டு செயல்முறை என்னவென்றால் செயல்திறன் மிக பெரிய மாற்றம் விதிமுறை நிகழ்ச்சி மற்றும் ஒத்திவைத்தலை உருவாக்குதல் ஆகும் எனவே அந்த குறிப்பிட்ட வரைபடத்தைப் பற்றி நாம் பேசும்போது இந்த உறுப்பினர்கள் அனைவரையும் ஒருவருக்கொருவர் அறியும்படி இணைப்பது ஒரு பயிற்சியாளரின் பங்கு ஆகும் எனவே ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்ன அங்கு என்ன வகையான ஆளுமைகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பின்னர் பயிற்சியாளர்கள் குழுவை எவ்வாறு அணியாக மாற்றுகிறார்கள் என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பயனுள்ள பயிற்சியை பெற முடியும் இப்போது இந்த நோக்கத்திற்காக பயிற்சியின் குழுவில் பல்வேறு அம்சங்கள் பொதுவாக உள்ளன பின்னர் பயிற்சியாளர்கள் இந்த குறிப்பிட்ட வகை பங்கேற்பாளர்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போம் எனவே சில நேரங்களில் தலைப்பு அப்படி இருப்பதால் விளிம்பில் இருக்கும் குழு மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் ஒருபக்கம் 25 முதல் 35 வயதுடையவர்கள் இருக்கலாம் மறுபக்கம் 50 முதல் 55 வயதுடையவர்கள் இருக்கலாம் எனவே பயிற்சித் திட்டத்திற்கு வரும் பங்கேற்பாளர்களின் வயதில் பெரிய வேறுபாடோ அல்லது அவர்களிடையே வயது வித்தியாசமோ உள்ளது இரண்டாவதாக தகுதிகளைப் பற்றியது எனவே சில பயிற்சியாளர்கள் மிக உயர்ந்த தகுதிகளைக் கொண்டிருக்கலாம் அல்லது சில பயிற்சியாளர்களுக்கு மிதமான தகுதி இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தில் பங்கேற்பாளர்களின் இரு வகையினரும் இருப்பர் அனுபவத்தின் தன்மை அவர்களில் சிலர் உற்பத்தித் தொழில்களிலிருந்து வந்திருக்கலாம் சிலர் சேவைத் துறையிலிருந்து வந்திருக்கலாம் ஆகையால் அந்த விஷயத்தில் வயது தகுதி அனுபவத்தின் இயல்பு ஆகியவற்றில் வேறுபாடு இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பாலின வேறுபாடும் இருக்கலாம் எனவே அந்த விஷயத்தில் மக்கள்தொகை மாறுபாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பயிற்சியாளர்களின் புள்ளிவிவரங்கள் மாறினால் அவர்களின் தேவைகளும் மாறும் எனவே உங்கள் பயிற்சியாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்த விரும்பினால் அவர்களின் சமூக பின்னணி என்ன இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பயிற்சியாளர்களிடையே ஒரு மனதிருப்தியை உருவாக்க நினைத்தால் அவர்களுக்கு மக்கள்தொகை பரிமாணங்கள் நிறைய பங்களிக்கின்றன என்பதில் நீங்கள் மிகவும் தெளிவாக இருத்தல் வேண்டும் மேலும் நீங்கள் அறிந்து அதன் மீது அதிக கவனம் செலுத்தி அடையாளம் காண்கிறீர்கள் அதுபோல் மக்கள்தொகையில் மிகவும் வேறுபட்ட மக்கள்தொகை மாறுபாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்துகொண்டு இருக்கிறீர்கள் பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த புள்ளிவிவர மாறிகள் மூலம் பயிற்சியாளரிடமிருந்து மாறுபட்ட எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருக்கின்றன என்பதைக் கண்டறிய வேண்டும் பயிற்சியாளர் அவர்களின் அனுபவம் வயது தகுதி பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் தனது பயிற்சித் திட்டத்தை நடத்துவதற்கு நெகிழ்வானதாக இருக்க வேண்டும் எனவே குழு சூழலின் கூறுகள் பங்கேற்பாளர்களிடையே நல்ல உறவை உருவாக்க வேண்டும் இப்போது ஒரு பயிற்சி குழு இருக்கும் பட்சத்தில் பங்கேற்பாளர்கள் ஒரே வயது அல்லது ஒரேமாதிரியான கல்விப் பின்னணியில் இருந்து அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் பங்கேற்பாளர்களின் உறவு ஒத்திசைவானதாகவும் நட்பாகவும் இருக்கும் ஆனால் வயது வித்தியாசம் உள்ளது என்றால் வெவ்வேறு பாலினங்கள் இருக்குமானால் நிச்சயமாக குழு உறுப்பினர்கள் அவர்கள் சில விதிமுறைகளைப் பின்பற்றுவார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதை வைத்திருப்பார்கள் இப்போது அவர்கள் ஒரே அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றால் தொடர்புகளின் தன்மை வேறுபட்டதாக இருக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் பயிற்சித் திட்டம் நடத்தப்பட்டால் அந்த சந்தர்ப்பத்தை விட நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் அமைப்பின் செயல்பாட்டைப் புரிந்துகொள் முடியும் எனவே ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ள ஒரு கோஹெசிவ்னஸ் இருக்கக்கூடும் ஏனென்றால் அவர்கள் ஒரே அமைப்பில் பணிபுரிகிறார்கள் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்களின் வெவ்வேறு துறைகள் மற்றும் பிரிவுகள் சினர்ஜீயின் ஒத்துழைப்புடன் இருக்கக்கூடும் அல்லது அவர்கள் ஒரே அமைப்பைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் பணியிடத்தில் அவர்கள் பெற்ற அனுபவத்தின் காரணமாக அவர்கள் கருத்து வேறுபாடுகளைக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாத்தியமாகும் எனவே ஒரு குழுவில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்காதபோது மற்ற குழு வலுவாக இருக்கும்போது அது ஒரு கடினமான நேரமாக இருக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பொதுவாக பயிற்சித் திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயிற்சியாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அந்த பயிற்சியாளர்களில் சிலர் அந்த குறிப்பிட்ட பயிற்சித் தலைப்பில் அவர்கள் தானாகவே சேர தயாராக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த குறிப்பிட்ட பயிற்சிக்கு செல்ல விரும்புகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் சில அமைப்புகளில் இருந்து சிலர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்களின் விருப்பம் கேட்கப்படவில்லை அதாவது ஒரு நாள் காலையில் அவர்கள் அமைப்பிற்கு வருகை தந்தபொழுது நீங்கள் பயிற்சிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் அந்த பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறார்கள் தன்னை தானாக முன்வந்து பரிந்துரைத்த நபர் நிச்சயமாக பயிற்சித் திட்டத்தில் அதிக ஒத்திசைவோடு இருப்பார் மேலும் அந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தில் கலந்துகொள்வதற்கு அவர் அதிக அளவில் ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் இருப்பார் மேலும் அவரது பங்கேற்பு வித்தியாசமாக இருக்கும் பயிற்சித் திட்டத்திற்கு தானாக வராத ஒரு பங்கேற்பாளர்கள் பயிற்சித் திட்டத்தில் கலந்துகொள்ளும்படி கட்டாயமாக அனுப்பப்பட்டால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் அவருக்கு உந்துதல் சக்தி குறைவாகதான் இருக்கும் மேலும் அவரது உந்துதல் சக்தி குறைவாக இருந்தால் பயிற்சித் திட்டத்தில் அவர் பங்கேற்பதும் குறைவாகதான் இருக்கும் மேலும் அவர் பயிற்சித் திட்டத்தில் சிக்கல்களை உருவாக்கக்கூடும் ஏனெனில் அவர் கற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லை மேலும் அவர் தனது கருத்தில் வலுவான கருத்துக்களைக் கொண்டிருக்கிறார் இதன் விளைவாக அவர் கற்றுக்கொள்ளத் தயாராக இல்லை எனவே அவர் பயிற்சித் திட்டத்தில் சிக்கலை உருவாக்கக்கூடும் குழுவின் பொதுவான செயல்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குழுவும் ஒரு குறிப்பிட்ட அளவைக் கொண்டிருக்கின்றன நிலை I நிலை II நிலை III நிலை III மிக உயர்ந்த நிலை ஆகும் இது மிகவும் இன்டராக்ட்டிவாக இருக்கும் அதிக முதிர்ச்சியடைந்த கற்றுக்கொள்ள மிகவும் தயாராக உள்ளவர்கள் இருப்பார்கள் எனவே இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளத்தக்க மற்றும் ஒட்டுமொத்த குழுவின் பொதுவான செயல்ட்டை உருவாக்கும் உடனடியாக அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளர் இந்த குறிப்பிட்ட குழுவில் என்ன வகை சூழல் உள்ளது என்பதை புரிந்துகொள்வார் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கற்றல் நோக்கங்களும் நிகழ்ச்சி நிரலும் உள்ளன என்பதை அறிந்து அதன்படி அவர் தனது பயிற்சித் திட்டத்தைத் திட்டமிடுவார் பொதுவாக பயிற்சித் திட்டத்திற்கான உறுப்பினர்களின் நிலையான குழு அளவு 25 ஆகும் எனவே இந்த 25 நபர்களில் ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு குறிக்கோள் மற்றும் நிகழ்ச்சி நிரல் இருக்கும் அவர்கள் வேறுபட்ட குறிக்கோள் மற்றும் நிகழ்ச்சி நிரலைக் கொண்டிருந்தால் அனைவரின் குறிக்கோள்களையும் நிகழ்ச்சி நிரலையும் நிறைவேற்றுவது மிகவும் கடினம் இருப்பினும் பயிற்சியாளர் கேள்வி கேட்கும்போது இந்த சிக்கலைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் பணியிடத்தில் உறுப்பினர்கள் அவர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளுக்கு பல முறை கேள்விகளைக் கேட்கிறார்கள் அவர்கள் சிறந்த பதில்களை எதிர்பார்கிறார்கள் அவர்களில் ஒருவர் அந்த பதிலில் திருப்தி அடைய கூடும் ஆனால் மற்றொரு நபர் அந்த பதிலில் திருப்தி அடையவில்லை முதலில் எனது கேள்விக்கு பதில் அளியுங்கள் பின்னர் அந்த குறிப்பிட்ட பயிற்சி குழுவில் ஒருவுருக்கொருவர் மோதல் இருக்கலாம் சில நேரங்களில் ஆர்வம் காரணமாகவும் ஒற்றுமையின் காரணமாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைக் காண வேண்டும் அவர்கள் ஒரு குழுவை உருவாக்கி அதில் ஒரு துணைக்குழுவையும் உருவாக்கிறார்கள் எனவே அங்கு பயிற்சி குழு ஒன்று உள்ளது ஆனால் அந்த குழுவிற்குள் 2 4 நபர்களின் சில பொதுவான தளங்களைக் கண்டறிந்து அதன் விளைவாக அவர்கள் அதில் பணியாற்றத் தொடங்குகிறார்கள் அவர்களின் பொதுவான ஆர்வத்தின் காரணமாக விரும்பி அதில் இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட குழுவில் துணைக்குழுவை உருவாக்குங்கள் இதன் விளைவாக அவர்கள் பயிற்சியாளருக்கு ஆதரவாக இருப்பார்கள் அல்லது அவர்கள் பயிற்சியாளரை எதிர்க்கக்கூடும் இந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்திற்கு அவர்கள் என்ன கருத்தை உருவாக்குகிறார்கள் என்பது அவர்களின் உணர்வை பொறுத்தது எனவே செயல்பாட்டு நடத்தை என்பது பங்கேற்பாளர்களின் செயல்களையும் நடத்தைகளையும் குறிக்கும் பயிற்சியாளர்களின் பணிக்கு பங்கேற்பாளர்களின் நடத்தை என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் இந்த பயிற்சி செயல்முறை அவர்களின் நடத்தையை மேம்படுத்துவதில் உதவுகிறது ஆகவே நீங்கள் மிகவும் ஆதரவான குழுவைப் பெற்றால் பயிற்சி செயல்முறை சீராக இருக்கும் உங்கள் மீதுள்ள அதீத நம்பிக்கை மற்றும் ஆர்வத்தின் காரணமாக அனைத்து பங்கேற்பாளர்களும் நீங்கள் பகிர்வது உண்மைதான் என்று நம்புகிறார்கள் இது மிகவும் யதார்த்தமான நடைமுறை மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் பின்னர் நிச்சயமாக அவர்கள் பணியிடங்களில் மென்மேலும் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்திதை எவ்வாறு தொடரலாம் என்பதையும் ஒரு பயிற்சியாளருக்கும் இன்னோரு பயிற்சியாளர்களுக்கும் இடையில் நல்லுறவை வளர்த்துக் கொள்ளும் பணியை அவர்கள் செய்வார்கள் மேலும் மென்மையான பயிற்சித் திட்டமாக அது இருக்கும் ஆகவே பயிற்சி வகுப்புகள் ஊக்குவிக்கப்படும் பயிற்சிதிட்ட குழுவில் செயல்பாட்டு நடத்தைக்கு சில எடுத்துக்காட்டுகளை உங்களிடையே எடுத்து கூற விரும்புகிறேன் செயல்பாட்டு நடத்தைகள் என்றால் என்ன செயல்பாட்டு நடத்தை என்றால் அதன் கருத்துக்களை வழங்குவதற்கான விருப்பமும் திறமையும் ஆகும் இப்போது பயிற்சியாளர் என்ன செய்கிறார் அவர் குறிப்பிட்ட பயிற்சியை நிரூபிக்கிறாரா அல்லது ஒரு குறிப்பிட்ட கேள்வியைக் கேட்கிறாராரா உரிய பங்கேற்பாளர் அந்தக் கருத்தை கற்றுக் கொண்டாரா அல்லது கற்றுக் கொள்ளவில்லையா என்று சோதிக்க அவர் அவ்வாறு கேட்கிறார் பயிற்சியாளர் இது பங்கேற்பாளர்ககளுக்கு ஏற்கத்தக்கதா இல்லையா என்று கேட்கிறார் எனவே அவர்களின் விருப்பத்தையும் திறமையும் சாதகமான கருத்தின் மூலம் தீர்மானிக்க முடியும் அவர்களால் இக்கருத்தை வழங்க முடியும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு பயிற்சியாளரை மாற்ற முடியும் பங்கேற்பாளர்களே நீங்கள் எதிர்பார்த்ததை பற்றி நான் பேசவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் விரும்பிய ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையை பற்றி கேளுங்கள் அதற்கு நான் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் உங்களுக்கு விளக்கமளிக்கிறேன் அல்லது என்னால் இப்பொழுது பதிலளிக்க முடியாவிட்டால் நிச்சயமாக உங்கள் சுவாரஸ்யமான கேள்விக்கு நான் பிறகு விடையளிப்பேன் இல்லையென்றால் நாளை காலையில் நான் வரும் பொழுது அதை பற்றி பேசுகிறேன் அல்லது ஆன்லைனில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அல்லது உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புகிறேன் என்று கூறுங்கள் உங்கள் கேள்வி குறிப்பு எடுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் கூறுங்கள் எனவே அவர்களுக்கு உதவி தேவைப்படுவதால் பயிற்சியாளர்களும் உதவி செய்ய விரும்புகிறார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொதுவான கேள்வி இருக்கலாம் அதனால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட கேள்விக்கான பதிலைத் தேடி பயிற்சித் திட்டத்திற்கு வந்துள்ளனர் ஏனெனில் உங்கள் தலைப்பு மற்றும் பயிற்சித் திட்டத்தின் தலைப்பு அவர்களின் குறிப்பிட்ட சிக்கலுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது என்பதால் அவர்களின் பிரச்சினைகளை நீங்கள் தீர்க்க முடியும் என்று நம்பி உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் அவர்களின் விருப்பமும் பயிற்சித் திட்டத்தில் பங்கேற்பாளர்களின் ஈடுபாடு எவ்வளவு இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது ஆகவே அதற்கேற்றே கருத்துக்களை வழங்குவதற்கான திறமையும் உங்களிடம் உள்ளது என்று நினைக்கின்றனர் இரண்டாவதாக விளக்கக்காட்சியின் ஒரு அமர்வின் போது அதன் தலையீடு உள்ளது எனவே தலையீடுகள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் ஒரு அமர்வில் ஒருவேளை கட்டமைப்பு தலையீடு பற்றியோ நடைமுறையின் தலையீடு பற்றியோ அல்லது விளக்கக்காட்சியின் போது அதன் தலையீடு எவ்வளவு உள்ளன என்பதை பற்றியோ நிரூபிக்க வேண்டி வரும் உங்களுக்கு ஒரு வழக்கு ஆய்வு வழங்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் அந்த வழக்கை பகுப்பாய்வு செய்யச் சொல்லுங்கள் பின்னர் அவர்களே முன் வந்து வழக்கை முன்வைப்பார்கள் எனவே ஆர்வமுள்ளவர்கள் வழக்கு ஆய்வைப் படித்து பகுப்பாய்வு செய்வார்கள் மேலும் அவர்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்ட விளக்கக்காட்சி மற்றும் தாங்கள் பெற்ற அதன் முடிவுகளை பரிந்துரை செய்ய முன்வருவார்கள் இப்போது இவ்வகையான தலையீட்டில் பங்கேற்பாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா அல்லது ஈடுபடவில்லையா என்பதைப் புரிந்துகொள்ள இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மூன்றாவது ஒன்று பயிற்சி நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க பயிற்சியாளர்களுக்கு உதவுதல் இப்போது நீங்கள் ஒரு வணிக விளையாட்டை நடத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடம் சரியா என்று கேட்கிறீர்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட விளையாட்டை விளையாட வேண்டும் மேலும் இந்த குறிப்பிட்ட விளையாட்டின் ஒரு பகுதியாக நீங்கள் பந்துகளை இங்கே வைத்திருக்க வேண்டும் கூடவே பேனாவை இங்கே வைத்திருக்க வேண்டும் இந்த விளையாட்டிற்கு பின்னர் அந்த விஷயத்தில் அவர்கள் தானாகவே முன்வருவார்கள் ஒருவர் ஒரு பார்வையாளராக இருக்க வேண்டும் அப்பொழுது மற்றொருவர் சரி என்று கூறு வேண்டும் பிறகு நான் பார்வையாளராக இருப்பேன் பின்னர் நீங்கள் கருத்துக்களை வழங்கத் தயாராக இருக்க வேண்டும் அதுபோல் அவர் தனது கருத்துக்களைத் தர வேண்டும் எனவே இந்த தலையீடுகள் அனைத்தும் நாங்கள் பயிற்சித் திட்டத்தில் பயன்படுத்துகிறோம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன பயிற்சி நடவடிக்கைகளில் அந்த உதவியாளர்களுக்கு எந்தளவுக்கு பயிற்சி வழங்க முடிகிறது என்று பாருங்கள் எனவே பயிற்சித் திட்டத்தை நடத்துவது பங்கேற்பாளரின் பொறுப்பல்ல ஆனால் பயிற்சியாளர் என்ன செய்கிறார் என்றால் அவர் பங்கேற்பாளர்களின் வெவ்வேறு நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்க உதவுகிறார் அவர்கள் குழுவில் ஒரு சில செயல்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் செய்யவேண்டி இருக்கும் பின்னர் அவர்கள் பயிற்சித் திட்டத்தில் பயன்படுத்தும் பலகை மற்றும் அனைத்தையும் சரிசெய்ய உதவுகின்றனர் எனவே அவர்கள் பயிற்சித் திட்டத்தில் ஆர்வமாக ஈடுபடுவதை இது காட்டுகிறது இது பிற பங்கேற்பாளர்களுக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் அளிப்பதால் இங்கு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு அதைப்பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு பங்கேற்பாளர் ஏதாவது சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம் அதற்கு மற்ற பங்கேற்பாளரும் ஆதரவு கரம் நீட்டி ஊக்கமளிப்பார்கள் ஆம் நானும் அதை கவனித்தேன் நீங்கள் கூறுவது சரிதான் என்று கூறுவார்கள் இவ்வகை நடத்தை மற்ற பங்கேற்பாளர்களுக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் தரும் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தில் பயிற்சித் திட்டத்தை நடத்துவதில் பயிற்சியாளருக்கு மிகவும் ஆதரவாகவும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் மேலும் பயிற்சியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் இருவரும் அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டில் மிக தீவிரமாக செயல்படுவார்கள் அடுத்த முக்கியமானது என்னவென்றால் குழுவில் உள்ள பயிற்சியாளர்களிடையே ஒழுக்கத்தை பேணுவதில் உதவுவது பற்றியதாகும் குழு ஒழுக்கமாக இல்லை என்றால் அந்த விஷயத்தில் அந்த குறிப்பிட்ட ஆதரவை பங்கேற்பாளர்கள் சக பங்கேற்பாளர்களிடையே கேட்பார்கள் பின்னர் அனைவரும் அதைப் பின்பற்றுவார்கள் ஆகவே அவர்கள் இங்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை தயக்கமும் காட்டவில்லை அதே சமயத்தில் அவர்கள் அமைதியாகவும் இல்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்புகளின்படி செயலில் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்ப்பில் இல்லை என்றால் அவர்கள் அதீத செயலில் இல்லை என்று அர்த்தம் அவர்கள் எதிர்பார்ப்புகளுடன் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் அப்படியானால் நிச்சயமாக அவர்கள் குழுவில் ஒழுக்கத்தை பேணுவார்கள் பின்னர் பணிகள் மற்றும் திட்டங்களை நிறைவு செய்யும் பொழுது ஏதேனும் பதிலளிக்க தாள்கள் கொடுக்கப்பட்டதாக வைத்துக்கொள்வோம் கணக்கெடுப்பு அல்லது ஆராய்ச்சி முறைகளிலுள்ள அந்த தொகுதியின் பயிற்சித் திட்டத்தில் நான் பயன்படுத்திய அளவிடுதலை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் அதாவது அதில் நீங்கள் அவர்களுக்கு அளவிடை கொடுக்க வேண்டும் அவர்கள் அளவிடிற்கு பதிலளிக்க வேண்டும் அவர்கள் சரியாக பதிலளித்தால் இந்த குறியீட்டைச் மேலும் கடைபிடியுங்கள் ஆகவே அவர்கள் பணிகள் மற்றும் திட்டங்களை எளிதாக முடிப்பார்கள் என்று நிச்சயமாக கூற முடியும் சில நேரங்களில் பங்கேற்பாளர்களுக்கு வழக்காய்வை பகுப்பாய்வு செய்ய கொடுக்கிறோம் அவர்களால் வழக்காய்வை பகுப்பாய்வைச் செய்ய முடிகிறது சில சமயங்களில் பங்கேற்பாளர்களை பங்கேற்பில் சுறுசுறுப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் பங்கேற்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் ஆகவே இவ்வகை செயல்பாட்டு நடத்தை இருப்பதால் அவர்களால் பணியை விரைவாக நிறைவுசெய்ய முடிகிறது குழுவில் இருக்கும் உறுப்பினர்களின் ஒழுக்கத்தை பேணுவதில் உதவுதல் மேலும் அவர்களுக்கு ஆதரவு மற்றும் ஊக்கம் அளித்தல் பயிற்சி நடவடிக்கைகளை ஒழுங்கமைப்பதில் பயிற்சியாளர்களுக்கு உதவுதல் அமர்வுகள் மற்றும் விளக்கக்காட்சியின் போது பங்கேற்பாளர்களிடைய தலையீடுகள் இருந்தால் அதை களைதல் மேலும் திறன்மிக்க விருப்பமுள்ளவர்களின் கருத்துக்களை பெறுதல் இவ்வைகை நடத்தை இருந்தால் அது பயிற்சியாளர்களின் செயல்பாட்டு நடத்தை சிறப்பாக இருக்கிறது என்று கூறலாம் இதன் தொடர்ச்சியாக மிகவும் சுவாரஸ்யமான மற்றொரு பகுதி என்னவென்றால் செயல்படாத பங்கேற்பாளர்களின் நடத்தை மற்றும் பயிற்சி குழுவைப் பற்றியதாகும் பயிற்சி குழுவில் பங்கேற்காத நபர்கள் கலந்துரையாடலின் போது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பதன் மூலம் ஒரு குழுவின் உறுப்பினர்கள் பரவலாக பங்கேற்பதைத் தடுக்கும் சரியா எனவே சில நேரங்களில் பயிற்சித் திட்டத்தின் போது பங்கேற்பாளர்களில் சிலர் ஆதிக்கம் செலுத்துவதை நீங்கள் காணலாம் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் "உங்களுக்குத் தெரியாது என்று எனக்குத் தெரியும்" என்பதைக் வெளிப்படுத்த முயற்சிக்கிறார்கள் எனவே பங்கேற்பாளர்களில் யார் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதுபோல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் அறிய வேண்டும் பங்கேற்பாளர்களில் சிலர் எனக்குத் தெரியும் எனக்குத் தெரியாது என்று வெளிப்படுத்துகிறார்கள் மேலும் சில பங்கேற்பாளர்கள் உங்களுக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியாது என்று வெளிப்படுத்துகிறார்கள் எனவே பங்கேற்பாளர்கள் "எனக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியாது" என்ற கருத்து இருந்தால் இவ்விஷயத்தில் மென்மையான பயிற்சி செயல்முறை திட்டம் இருக்காது என்பதைக் நீங்கள் காண்பீர்கள் சரியா மேலும் இதுபோன்ற பங்கேற்பாளர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு "அந்த குறிப்பிட்ட தலைப்பைப் பற்றி எனக்குத் தெரியாது அதுபோல் உங்களுக்கும் தெரியாது" இவ்வகை கருத்து இருந்தால் இவ்விஷயத்திலும் ஒரு மென்மையான பயிற்சி செயல்முறை திட்டம் இருக்காது என்று அர்த்தம் பங்கேற்பாளர் எனக்குத் தெரியாது உங்களுக்குத் தெரியும் என்கிற மனநிலையில் இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள பயிற்சித் திட்டமாக இருக்கும் எனக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியும் இப்போது இங்கே இதுவும் பயனுள்ள பயிற்சித் திட்டமாக இருக்கக்கூடும் மேலும் பங்கேற்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களிடைய ஒரு ஒத்திசைவும் இருக்கக்கூடும் அல்லது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கலாம் ஏனென்றால் அவர் சொல்வது எனக்குத் தெரியும் என்பது சரிதான் ஆனால் உங்களுக்கு தெரியும் என்பது சரியாகப்படாது அல்லது உங்கள் இருவருக்குமிடையே சரியான புரிதல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக இம்முறையை கையாளும்போது நன்றாக இருக்கும் இப்போது இவ்வகை நிரல்கலில் நல்ல பின்தொடர்பாளர்கள் இருப்பார்கள் இவ்வகை நிரல்கலில் செயல்திறன் மிக்க பங்கேற்பாளர்களும் இருப்பார்கள் பின்னர் அவர்கள் பகுத்தறிவுடையவர்களாகவும் தர்க்கரீதியாக சிந்தித்து ஆதரிப்பவர்களாகவும் இருப்பார்கள் எனவே இது நிராகரிக்கப்படும் மேலும் பயிற்சி திட்டத்தை நடத்துவதில் நீங்கள் மிகவும் மென்மையான மற்றும் நல்ல அனுபவத்தை பெறுவீர்கள் இப்போது தகவல்தொடர்புகளைப் பொருத்தவரை இந்த விண்டோவை எவ்வாறு வரையலாம் ஏனெனில் இந்த விண்டோக்கள் சம அளவு சரியானதாக இருந்தால் அது குறிப்பிட்ட பயனுள்ள தகவல்தொடர்பாக இருக்காது எனவே பயிற்சியாளர்களின் பார்வையில் என்ன தேவை இருக்கிறது அதில் நீங்கள் நிபுணராக இருப்பதால் பங்கேற்பாளர்களின் பார்வையில் உங்களுக்குத் தெரியும் எனக்குத் தெரியாது என்ற கருத்து நிலவுகிறது எனவே அந்த விஷயத்தில் இந்த விண்டோ நீட்டிக்கப்படும் சரியா எனவே பங்கேற்பாளர்கள் நிபுணரிடம் வர வேண்டும் இந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தைப் பற்றிய அறிவு மற்றும் அதிக அனுபவமும் அவருக்கு இருக்கிறது ஆனால் இது பயிற்சியாளர் மற்றும் பங்கேற்பாளர்களான இரு வழிகளையும் சார்ந்துள்ளது ஆம் அவர்களால் அதை நிரூபிக்க முடியும் அவர்கள் கற்றுக்கொள்ள இங்கே வந்து இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே சுறுசுறுப்பாக பங்கேற்கவும் விவாதிக்கவும் வந்து இருக்கிறார்கள் ஆகவே ஒரு சிறந்த பயிற்சி குழு என்பது பயிற்சியாளர் பயிற்சி மற்றும் பயிற்சி செயல்முறை உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் அவர்கள் ஒரு நல்ல தகவல்தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் இது ஒரு சிறந்த பயிற்சித் திட்டமாக இருக்கும் ஏனென்றால் பங்கேற்பாளர்கள் எந்த விஷயத்தையும் கற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கிறார்கள் ஆகவே ஒரு பங்கேற்பாளர் பரந்த பங்களிப்பைத் தடுப்பதாக இருந்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் "எனக்குத் தெரியும் உங்களுக்குத் தெரியாது" என்பதற்கு வருகிறார் என்று அர்த்தம் ஏனெனில் இவ்வகை அணுகுமுறை இருந்தால் நிச்சயமாக விவாதத்தில் பங்கேற்கும் ஒரு குழுவில் இருக்கும் ஒரு உறுப்பினருக்கும் இன்னொரு உறுப்பினருக்கும் அது ஒரு பெரும் தடையாக இருக்கும் இரண்டாவதாக பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டபொழுது இங்கே நீங்கள் அவர்களிடம் பாரபட்சமற்ற முறையில் கேள்விகளைக் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் அதன் மூலம் அவர்களுக்கு பணிகளை கொடுத்து திட்டங்களைச் செய்யச் சொல்லி அவர்களை பதிலளிக்கச் சொல்கிறீர்கள் அவர்கள் ஒரு தலைபட்சமாக பதிலளிக்கிறார்கள் ஒரு பயிற்சியாளராக அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்பயிற்சி முறையில் ஒரு குறும்பு பங்கேற்பாளர் சரியாக கற்றுக்கொள்ள தயாராக இல்லை நான் குறிப்பிட்டுள்ளபடி பங்கேற்பாளர் பயிற்சிக்கு ஒத்துழைக்காதவர் அல்ல இந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்திற்கு அவர் பலவந்தமாக அனுப்பப்பட்டதால் இந்த குறிப்பிட்ட தலைப்பிற்கு அவர் ஆர்வம் காட்டவில்லை அவருக்கு இவ்விசயம் பொருந்துவதாக இல்லை அதனால் நிச்சயமாக அவர் எந்த பயிற்சி நடவடிக்கைகளிலும் பங்கேற்க மாட்டார் ஏனெனில் அவர் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால் தீவிரமாக பங்கேற்க மாட்டார் மூன்றாவது வகை மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் பங்கேற்பாளர்கள் அமர்வுகளுக்கு சரியாக வருவதில்லை வந்தாலும் தாமதமாக வருகின்றனர் எனவே இது ஒரு பெரிய கேள்விகுறியாக இருக்கும் அவர் பயிற்சி பெற அமைப்பு பணத்தை செலவழிக்கிறது மேலும் பயிற்சியாளரை விட எனக்கு அதிகமாக தெரியும் பயிற்சியாளர் எதாவது கூறும்போது ஓ அது எனக்கு ஒன்றும் புதியதல்ல என்று கூறுகிறார் மற்ற அமர்வில் இதைப்பற்றி விரிவாக விவாதிக்கப்படும் என்று கூறப்பட்டால் அவர் பல அமர்வுகளை காணத் தவறவிடுகிறார் அல்லது சில நேரங்களில் அவர்கள் பயிற்சி பெற வரும் இடம் சுற்றுலா தலமாக இருக்கிறது ஆகவே அந்த நகரத்திற்கு அவர்கள் வந்தாலும் பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார்கள் அடிக்கடி அமர்வுகளிலிருந்து காணாமல் போவார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்கள் பயிற்சித் திட்டத்தில் கலந்து கொள்ள வழக்கமான பங்கேற்பாளர்களாக இருக்க மாட்டார்கள் அல்லது அவர்கள் தாமதமாக வரக்கூடும் ஒரு குறிப்பிட்ட பங்கேற்பாளர்கள் இவ்வகை நடத்தைகளைக் வெளிப்படுத்துகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டதால் கவலைப்படுகிறீர்கள் எனவே என்ன நடக்கிறது என்றால் பங்கேற்பாளர்களை ஏற்றுக்கொள்வது சில நேரங்களில் பயிற்சியாளருக்கு கடினமாகிவிகிறது அதனால் பயிற்சியாளர் வெவ்வேறு வகையான நடத்தைகளைக் வெளிப்படுத்தி பங்கேற்பாளரை பயிற்சி திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்க முயற்சிக்கிறார் சில நேரங்களில் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலின் மூலம் குறிப்பிட்ட பங்கேற்பாளர்களை குழுவின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறார் ஆகவே பயிற்சியாளர் தனது தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் தன்னல அக்கறையின் காரணமாக குழுவில் இருக்கும் அனைத்து பங்கேற்பாளர்களையும் எளிதாக கையாள்வர் மேலும் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களிடையே நல்ல மனநிலையை உருவாக்குவார் அதாவது "உங்கள் கருத்தில் எந்த பயனுமில்லை எதிர்காலத்தில் இது நடைமுறையில் சாத்தியமில்லை இது கோட்பாட்டு ரீதியாக சரிபட்டுவராது இது எந்தப் பயனும் அளிக்காது இது போன்ற கருத்தை சரிசெய்வார் "ஏனெனில் அவரது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் பயிற்சிஅளிப்பது மட்டுமல்ல அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் அனைத்து பங்கேற்பாளர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே சில நேரங்களில் இவ்வகை குழுக்களை கையாள்வதில் ஒவ்வாரு பயிற்சியாளர்களுக்கும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருப்பது அவசியம் என்பதை உணர வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் குழுவின் கருத்துகலில் இருந்து வேறுபாடலாம் அல்லது கருத்து வேறுபாட்டை ஊக்குவிக்கும் பயிற்சியாளரைப் காணலாம் சரியா எனவே பங்கேற்பாளர்கள் அதில் ஈடுபடுவார்கள் யாரோ எதையாவது எதிர்ப்பார்கள் "இந்த கருத்து சரி இல்லை இந்த கோட்பாடு நடைமுறையில் சாத்தியமில்லை என்று" எனவே இவ்வகை பயிற்சியாளர்கள்" ஆம் நானும் உங்கள் கருத்துடன் உடன்படுகிறேன்" இந்த குறிப்பிட்ட கருத்து சரிபட்டுவராது மேலும் சரியாக இயங்காது எனவே சில நேரங்களில் குழு செயல்படாத நடத்தை வெளிப்படுத்தகூடும் பின்னர் இந்த குறிப்பிட்ட வகையான செயலற்ற செயல்பாடுகளை எவ்வாறு கையாள்வது என்ற கேள்வி எழும் எனவே பங்கேற்பாளர்களின் வகைகள் பற்றியும் அவர்களின் முன்னுரிமையைப் பற்றியும் உங்களுடன் விவாதிப்பார்கள் பங்கேற்பாளர்களில் ஒருவர் அவராகவே ஆர்வமாக கற்க வந்து இருந்தால் அவர் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு முன்னுரிமை தருவார் எனவே அவர் தன்னை வளர்த்துக் கொள்ள விரும்புவதால் அவர் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பார் குறிப்பாக எதையாவது கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார் பயிற்சியாளர் திறமையானவரா இல்லையா என்பதை அடையாளம் காண அவர் இங்கு வரவில்லை அவர் என்ன சொன்னார் எதைப் அவரிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்னால் அவரிடம் இருந்து என்ன பெற முடியும் என்பதில் அவருடைய தீவிர ஆர்வம் இருக்கும் எனவே அவர் ஒரு தீவிரமான கற்றல் ஆர்வம் உள்ளவராகவும் நிகழ்ச்சி நிரலில் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சி பற்றி சிந்திக்க கூடியவராகவும் இருக்கலாம் பங்கேற்பாளர்களில் ஸெல்ப் சீக்கர் என்ற ஒரு வகையினர் இருக்கின்றனர் ஸெல்ப் சீக்கர்கள் இருந்தால் அவர்களுக்கு வலுவான தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலும் நோக்கமும் இருக்கும் எனவே அவர்கள் குழுவோடு சரியாகப் ஒத்துபோக மாட்டார்கள் பயிற்சியாளர்களிடம் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பற்றி கேள்வி கேட்டு கொண்டேயிருப்பார்கள் பயிற்சித் திட்டத்தின் போது அவர்கள் எதிகொண்ட பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வைப் பெறுவது என்பதில் கூடுதல் கேள்விகளைக் கேட்பார்கள் எனது பணியிடத்தில் நான் என்ன சிக்கலை எதிர்கொள்கிறேன் என்பதில் கவனமாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் ஸெல்ப் சீக்கராக இருப்பார்கள் மூன்றாவது வகையினர் யார் என்றால் ஈடுபாடு மற்றும் ஆர்வமற்ற பங்கேற்பாளர்கள் ஆவார்கள் எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி அவர்கள் பலவந்தமாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் அதற்காக அவர்களை கண்டறிந்து என்னமுறையில் ஆர்வமூட்டினாலும் அவர்களால் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள முடியவில்லை ஏனெனில் அவர்களுக்கு வெவ்வேறு நிகழ்ச்சி நிரல் மற்றும் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் எனவே பயிற்சியின் போது அவர்களுக்கு எந்த ஆர்வமும் விருப்பமும் இருப்பதில்லை பங்கேற்பாளர்களில் ஒரு சிலர் சோசலிசராக இருப்பார்கள் எனவே அவர்கள் பயிற்சித் திட்டத்திற்கு வரும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் வெவ்வேறு பங்கேற்பாளர்கள் வருவதைக் கண்டறிந்து அவர்களுடன் நட்பை வளர்த்துக் கொள்ள விரும்புவார்கள் மேலும் அவர்கள் புதிய நட்பை வளர்த்துக் கொண்டு உரையாடுவார்கள் அவர்களுடன் நட்பாக பேசி அதிக நேரம் அரட்டையடிப்பார்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருப்பதால் பங்கேற்பாளர்கள் அங்கு சோசலிசராக செயல்படுவார்கள் சுற்றுலாப் பயணிகளைப் பார்க்கும் போது சுற்றுலாப் பயணிகளாக இருப்பார்கள் அவர்களில் ஒரு சில பங்கேற்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு 2 3 மணி நேரம் இந்நகரத்தை சுற்றிப்பார்க்க ஒதுக்குங்கள் என்று கேட்பார்கள் பயிற்சித் திட்டத்தை முன்கூட்டியே முடித்தால் தான் நாங்கள் இந்நகரத்தில் உள்ள சுற்றுலா தளத்தைப் பார்வையிட முடியும் என்று கூறுவார்கள் இந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு நாங்கள் முதல் முறையாக வந்துள்ளோம் எனவே நாங்கள் சுற்றுலா இடங்களை சுற்றிப்பார்க்க விரும்புகிறோம் என்று கூறுவார்கள் அடுத்த வகையினர் விமர்சகர்கள் அல்லது பால்ட் பைண்டர்களாக இருப்பார்கள் இவ்வகை பங்கேற்பாளர்கள் பயிற்சித் திட்டத்தின் போது இத்திட்டத்தை பற்றி விமர்சிப்பார்கள் இன்னும் சில வகை பங்கேற்பாளர்கள் இருகிறார்கள் அவர்கள் நான் அனைத்தையும் அறிவேன் அதாவது அவர்கள் தாங்கள் தான் அதிகமாக அறிந்தவர்கள் என்று வெளிப்படுத்த விரும்புகிறார்கள் எனவே அவர்கள் ஆமாம் எனக்கு இந்த விஷயம் தெரியும் எனக்கு அந்த விஷயம் தெரியும் ஆமாம் அது பழைய செய்தி இது புதியதல்ல எனக்கு புதிதாக ஏதாவது சொல்லுங்கள் ஓ இது ஒன்றும் எனக்கு புதிய செய்தி இல்லை இது தெரியும்" என்று எதாவது கூறுவார்கள் இன்னொருவகை பங்கேற்பாளர்கள் இருகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அதிக தயக்கமும் வெட்கமும் இருக்கும் ஏனெனில் இவ்வகையான பங்கேற்பாளர்கள் தயக்கத்தையும் கூச்சத்தையும் வெளிப்படுத்துவார்கள் பங்கேற்பாளர்களில் ஒரு சிலர் மோனோபோலிஸ்ட் அல்லது டொமின்டோர்ஸ்லாக இருக்கலாம் பின்னர் நீங்கள் அவர்களைக் கட்டுப்படுத்தி அவர்கள் மீது உங்கள் செல்வாக்கு மற்றும் உத்தியை செலுத்தி நிகழ்ச்சி நிரலில் முதலில் இணைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மற்ற பங்கேற்பாளர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் பயிற்சி குழுவில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் அப்பொழுது அவர்களின் முன்னுரிமையை நீங்கள் புரிந்து கொண்டு மேலும் அவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய முறைப்படி உங்கள் strategyai பின்பற்றவும் அவர்களை கட்டுப்படுத்த உங்களிடம் strategy இல்லை என்றால் அதைச் செய்யாதீர்கள் பின்னர் இடைவேளையின் போது நாம் தனியாக பேசிக்கொள்ளலாமா" என்று கேளுங்கள் பின்னர் உங்கள் அதீத அறிவால் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம் ஆம் இந்த பயிற்சித் திட்டத்திற்கு நீங்கள் சரியான அறிவார்ந்த நபர் என்பதை அவர்கள் உணரும்படி செய்யுங்கள் இப்போது நாம் ஒவ்வொரு வகையான பங்கேற்பாளர்களாக பார்ப்போம் நம்மை சார்ந்த பயிற்சியாளர்கள் பங்கேற்பாளர்களின் ஆதரவு மற்றும் உதவியை நாடலாம் கற்பவர்களாக இருந்தால் நாம் அவர்களிடம் ஆதரவு மற்றும் உதவிக்கு சார்ந்து இருக்கலாம் கற்றல் செயல்முறையை ஊக்குவிப்பதில் அவர்கள் ஒரு கேட்டலிஸ்டாக மாறக்கூடும் கற்றல் செயல்முறை எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடும் மேலும் அவர்கள் நடவடிக்கைகளில் வெட்கப்படுபவர்களாகவோ அல்லது அக்கறையற்றவர்களாகவோ இருந்தவர்களை இம்முறை அவர்களை முறையான பழக்க வழக்கத்திற்குள் கொண்டு வர உதுவுவார்கள் குழுவில் அதிகமான கற்பவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆர்வமற்றவர்களையும் வெட்கப்படுபவர்களையும் தனிமைப்படுத்துவார்கள் இவ்விஷயத்தில் குறிப்பாக அக்கறையற்ற வெட்கப்படுகிற கூச்ச சுபாவமுள்ள மக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் ஆர்வமற்றவர்களை இந்த கற்பவர்களுடன் இணைத்து அவர்களை அதிகம் நிகழ்ச்சி நிரலில் பங்கேற்கச் செய்ய வேண்டும் ஆனால் ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் அதிகமான கற்பவர்கள் இருந்தால் ஆர்வமற்றவர்கள் மூலையில் முடக்கப்படுவார்கள் எனவே இவ்வழக்கில் நாங்கள் பயிற்சி திட்டத்தை நடத்த முடியும் ஆர்வமுடன் கற்பவர்கள் மற்ற பங்கேற்பாளர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் கற்கிறார்கள் மற்றும் புரிந்துகொள்கிறார்கள் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார்கள் மற்றும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் எனவே அவர்கள் இந்த பயிற்சி திட்டத்திற்கு முன்மாதிரியாக இருப்பார்கள் பயிற்சியாளர்களால் அவர்களை நம்பகமான கூட்டாளிகளாக மாற்ற முடியும் எனவே பயிற்சியாளருக்கு பங்கேற்பாளர்களிடமிருந்து சில ஆதரவும் உதவியும் தேவைப்படுகிறது அப்போது பங்கேற்பாளர்கள் பயிற்சி திட்டத்தை நடத்துவதற்கான உரிமை வழங்கப்படுகிறது ஆதரவு என்பது அவர்களின் ஈடுபாடுடன் உள்ள பங்கேற்பு கூற்றுகள் மற்றும் கருத்துக்களைக் குறிக்கிறது எனவே இவ்விஷயத்தில் பயிற்சியாளர் அவர்களை நம்பகமான கூட்டாளிகளாக மாற்ற முடியும் பயிற்சியாளர் அவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதாகவோ அல்லது சாதகமாகவோ இருக்கக்கூடியவராக தோன்ற கூடாது இது மிகவும் முக்கியமானது ஆகவே அவர் சில ஆர்வமுடன் கற்பவர்களை அடையாளம் கண்டுள்ளார் அவர்கள் மட்டுமே பயனுள்ள பங்கேற்பாளர்கள் என்றோ அல்லது மீதமுள்ள பங்கேற்பாளர்கள் பயனற்றவர்கள் என்றோ அவர் எண்ணக்கூடாது எனவே அவர்களைப் புறக்கணித்து கற்பவர்களில் மட்டுமே கவனம் செலுத்துவது கூடாது அவர் அவர்களின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார் அல்லது கற்பவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்று மற்ற பங்கேற்பாளர்களுக்கு தோன்றுபடி இருக்கக்கூடாது இரண்டாவது வகையான பங்கேற்பாளர்கள் யார் என்றால் ஸெல்ப் சீகேர்கள் இவ்வகை பங்கேற்பாளர்கள் ஒரு வலுவான தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுடன் வந்து திட்டத்திற்கு ஊக்கமளிக்கின்றனர் எனவே இவ்விஷயத்தில் பயிற்சியாளர் இந்த கூறுகளை கையாள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் பொதுவாக உயர்ந்த சுய உருவத்தைக் கொண்டுள்ளனர் ஏனென்றால் எனக்குத் தெரியும் நான் அதன் பின்புலத்திலிருந்து வந்துயிருக்கிறேன் என்று மற்ற பங்கேற்பாளர்களுக்கு உணர்த்த முயற்சிக்கிறார்கள் எனவே இங்கு இதன் தத்துவார்த்த கோட்பாட்டு எதுவும் பயனுள்ளதாக இல்லை நடைமுறைக்கு மாறானது எனவே அவர்களின் சுய உருவம் மிக உயர்ந்தது மற்றும் மற்றவர்களை ஆக்கிரமிப்பு செய்யும் "இல்லை கருத்து இதுதான்" என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் "இல்லை இல்லை அவர்கள் விவாதத்தைத் மேலும் தொடருவார்கள்" எனவே அவர்கள் தங்கள் விஷயத்தை அதிகமாக வலியுறுத்துவார்கள் ஸ்கிம்மிங் வெளிப்படுவதற்கான சாத்தியத்தை உணரும்போது நீங்கள் எப்போது தத்துவார்த்த கோட்பாட்டைப் பேசத் தொடுங்குவீர்கள் என்று அவர்கள் ஆர்வமாக கவனிப்பார்கள் நீங்கள் பங்கேற்பாளர்களிடம் உதாரணத்தை கேட்பீர்கள் அதேசமயம் நீங்கள் டெபினிஷன் ஆப் மொடேல்ஸ் பற்றி சொல்வீர்கள் மேலும் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றால் "உங்கள் கருத்து குறிகிய நாட்களுக்கு வேணுமென்றால் பொருந்தும் நீண்ட நாட்களுக்கு பொருந்தாது" என்று கூறுவீர்கள் எனவே அவர்களின் மனோநிலை வெளிப்படுவதாக உணர்ந்தவுடன் அவர்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார்கள் மேலும் அவர்கள் தங்கள் நிலையில் இருந்து சறுகத் தொடங்குவார்கள் எனவே இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்வீர்கள் இதுபோன்ற சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒத்த கருத்துடைய பங்கேற்பாளர்களிடமிருந்து ஆதரவைப் பெற முயற்சிப்பார்கள் எனவே அவர்கள் "இல்லை இல்லை நாங்கள் சொல்வது தான் சரி ஏனென்றால் நீங்கள் எங்கள் கருத்தின் ஒரு பகுதியை தான் கூறுகிறீர்கள் அதனால் நாம் சொல்வது சரிதான்" என்று மற்றவர்களை நம்ப வைக்க முயற்சிப்பார்கள் மேலும் அதிகமான சிக்கல்களை உருவாக்குவார்கள் பயிற்சியாளர் குழுவைப் பயன்படுத்தி ஒரு நுட்பமான மற்றும் தனித்துவமான முறையில் சிக்கலை உருவாக்கும் நபரை கையாள வேண்டும் எனவே பயிற்சியாளர் ஒரு குறிப்பிட்ட நபரை மானிட்டர் செய்பவராகக வரக்கூடாது மாறாக அவர் இந்த குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்ப்பதில் பங்கேற்பாளர்களை குழுவாக செயல்பட வைக்க வேண்டும் எனவே கற்க விருப்பமுள்ளவர் மற்றும் அதைப் புரிந்துகொள்பவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நபர் சிக்கலை உருவாக்குகிறார் என்று அறிந்து கொள்ள செய்யவேண்டும் அதனால் மற்ற பங்கேற்பாளர்கள் இச்சிக்கலை சரி செய்ய முயற்சிப்பார்கள் மேலும் சிக்கலை உருவாக்கும் நபரால் இனிமேல் குறைவாகதான் பங்கேற்க முடியும் இதன் விளைவாக அவர் ஆதிக்கம் நிகழ்ச்சி நிரலில் இனி குறையும் சிக்கலை உருவாகும் பங்கேற்பாளர்களின் நடத்தை மற்றும் அணுகுமுறையில் மாற்றமில்லை என்றாலோ மீண்டும் அதேபோல் தொடர்கிறார்கள் என்பதைக் கண்டறிந்தாலோ மேற்கொண்ட தந்திரம் மற்றும் நுட்பங்கள் அனைத்தும் வீணென்று நீங்கள் கண்டால் பயிற்சியாளராகிய நீங்கள் அவர்களில் ஒருவருடன் உரையாடலில் ஈடுபட தொடங்க வேண்டும் பின்னர் பயிற்சியாளர் அவர்களிடம் "உங்களுக்கு என்ன பிரச்சினை நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்" என்று கேட்கே வேண்டும் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் தர்க்கரீதியான காரணத்தைக் காணலாம் ஒரு பயிற்சியாளராக நீங்கள் அந்த குறிப்பிட்ட பங்கேற்பாளரின் குறிப்பிட்ட பிரச்சினையை தீர்க்க வேண்டும் சிக்கலை உருவாக்கும் ஆளுமை தன்மைகளை கொண்ட பங்கேற்பாளர்களை நீங்கள் கண்டால் "ஓ நான் தான் பெரியவன்" என்று தன்னைத்தானே நினைத்துக் கொள்வது ஆளுமையின் ஒரு வகையினர் என்று அவர்களை புரிந்து மேலும் அவர்களுடன் பேசி அவர்களின் சிக்கலை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் எனவே முதலில் நீங்கள் அவர்களை தவிர்க்கலாம் அல்லது அரவணைத்து செல்லலாம் சரியா முதலில் நீங்கள் அவர்களின் கருத்துக்கு ஒத்திசைவு தந்து பின்பு அவர்களை உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்ய முயற்சிக்கலாம் அதற்கும் அவர்கள் சரிப்பட்டு வரவில்லை என்றால் உங்கள் தகுதி மற்றும் திறமையை வெளிப்படுத்தி அவர்களின் கருத்துடன் போட்டியிடுங்கள் போட்டி என்றால் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் கொண்டிருப்பது ஆகும் சிக்கல் எது என்பதை பற்றி அவர்களுடன் பேசுவது ஆகும் பின்னர் ஒருவருக்கொருவர் நேரடியாக பேசுவதன் மூலம் நீங்கள் அந்த சிக்கலை தீர்க்க முடியும் பயிற்சித் திட்டத்தில் ஈடுபாடு மற்றும் ஆர்வமற்ற பங்கேற்பாளர்கள் இருந்தால் பயிற்சியாளர்களால் இவ்வகை பங்கேற்பாளர்களை புறக்கணிக்க முடியாது ஏன்னென்றால் அவர்களும் பயிற்சிஅறையில் இருப்பதால் அவர்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாது ஆகவே என்ன செய்வது பயிற்சியாளர்கள் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு முயற்சிக்க வேண்டும் மேலும் மெதுமெதுவாக பயிற்சிகளத்தில் அவர்களை ஈடுபடுத்த முயற்சிக்க வேண்டும் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் அவர்களிடம் முதலில் கேளுங்கள் பிறகு அவர்கள் ஈடுபடுகிறார்களா என்று பாருங்கள் முதலில் அவர்கள் ஏன் பயிற்சித் திட்டத்தில் அக்கறை கொள்ளவில்லை மற்றும் அதன் காரணங்களைக் கண்டுபிடிங்கள் பின்னர் அவர்களை நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டுவருவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அவர்களை அந்த குறிப்பிட்ட பயிற்சித் திட்டத்தில் ஈடுபடுத்துங்கள் அவர்களிடம் கேள்விகளைக் கேளுங்கள் பிறகு கேள்விகளைக் கேட்க அவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பணி அல்லது திட்டம் வழங்கப்பட்டால் விளக்கக்காட்சி முறையை பயன்படுத்த வாய்ப்பளியுங்கள் பின்னர் அவர்களை முதலில் முன் வரச்சொல்லுங்கள் பிறகு அவர்கள் தாமாகவே குறிப்பிட்ட இந்த பயிற்சி செயல்பாட்டில் ஈடுபடுவார்கள் எனவே இவ்விஷயத்தில் பங்கேற்பாளர்களை பயிற்சி திட்டத்தில் ஈடுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் அவர்களை பற்றிய சிறு புரிதல் மற்றும் யம்பதெடிக் ஐடிடூட் அவர்களை புரிந்துகொள்ள முயற்சிப்பது பிறகு அவர்கள் மீது பரிவுணர்வு மனப்பான்மை ஆகியவற்றைக் கொண்டிருப்பது மேலும் பயிற்சியின் மீது அவர்களுக்கு இருக்கும் தவறான எண்ணங்களிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களின் தவறான கருத்து என்னவென்றால் ஒரு பயிற்சியாளரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பயிற்சியோ அவர்களுக்கு உதவாது என்று இருக்கும் தவறான எண்ணத்தை உங்களால் நீக்க முடியும் ஏனென்றால் அவர் இங்கு தனது அமைப்பால் அனுப்பப்பட்டு இருக்கிறார் அவரை இப்பயிற்சிக்கு அனுப்ப அவரின் அமைப்பிற்கு ஒரு சில நோக்கங்கள் இருக்கும் எனவே அமைப்பின் நோக்கத்தை அடைய அவர் கற்றுக்கொள்ள தான் வேண்டும் என்ற அவசியத்தை அவரை உணர வைக்க முயற்சிக்க வேண்டும் எனவே இவ்விஷயத்தில் நாம் அவர்களது அக்கறையற்ற தன்மையையோ அல்லது சோசியல் ஐசோலேஷனையோ அகற்ற முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் அவர் அக்கறையற்றவர் அவர் வருவார் உட்கார்ந்து விட்டு செல்வார் எனவே அவர் அக்கறையற்றவர் அவரை மீதமுள்ள பங்கேற்பாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி ஈடுபடவைப்பதால் அது சோசியல் ஐசோலேஷனை தவிர்க்கும் குழுவின் செயலில் அங்கம் வகிக்க அவர்களுக்கு உதவ வேண்டும் எனவே அவர்கள் கலந்துரையாடலின் மூலம் பிரதான குழுவிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும் அதனால் அவர்களால் அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி பேச முடியும் பங்கேற்பாளர்களின் ஒரு வகையினர் சோசலிசர்கள் ஆவார்கள் இந்த பங்கேற்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ப்பதே புதிய உறவுகளை வளர்ப்பதற்கும் புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக கருதுகின்றனர் ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்னவென்றால் பயிற்சியாளர் அவர்களின் சமூகத் தேவைகளை அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் பங்கேற்பாளர்களுடன் ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துவதற்கான அவர்களின் முயற்சிகளைப் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் பயிற்சி என்பது ஒருவருக்கொருவர் ஒரே நிபுணத்துவம் வாய்ந்த பகுதியை அறிந்தகொள்ள உதவும் இடமாகும் பின்னர் அவர்கள் பயிற்சித் திட்டத்திற்குப் பிறகு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும் எனவே இவ்விஷயத்தில் பயிற்சியாளர் சோசியலிசமாக இருப்பதற்கான அவர்களின் முயற்சிகளை அங்கீகரித்து பாராட்ட வேண்டும் இருப்பினும் ஒரு பயிற்சியாளர் தங்கள் நிறுவனத்திற்கான பொறுப்புகளை அவர்களுக்கு நினைவூட்டி பயிற்சி அளிக்க வேண்டும் ஆனால் சோசியலிசேஷன் என்பது பயிற்சி அறையை விட்டு வெளியே நின்றுகொண்டு அரட்டை அடிப்பது என்று அர்த்தமல்ல இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும் நீங்கள் இவ்வகை பங்கேற்பாளர்களுடன் நிகழ்ச்சி நிரலில் தொடர வேண்டி இருக்கும் சோசியலிசேஷன் நல்லது என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட போதிலும் அவர்கள் பயிற்சித் திட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் பயிற்சி நடவடிக்கைகளில் தீவிர அக்கறை செலுத்துவதின் அவசியத்தை கூறி அவர்களின் கற்றலை மேம்படுத்துங்கள் எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி அவர்கள் பயிற்சி அறையில் சோசியலிசேஷமான சோசியலிசத்தின் செயல்முறையில் ஈடுபட வேண்டுமே ஒழிய பயிற்சி அறைக்கு வெளியே அல்ல என்று அறிவுறுத்த வேண்டும் இவ்வகை பங்கேற்பாளர்கள் பயிற்சி திட்டத்திற்கு வருவதற்கான முக்கிய நோக்கம் பயிற்சி பெறுவதற்கு அல்ல சுற்றுலா தளத்தைப் பார்வையிடுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்ததான் வருவார்கள் சரிதானே பயிற்சி நடக்கும் இடம் முசோரியில் இருந்தால் நாம் முசோரிக்குச் செல்வோம் அதுவே சிம்லாவில் இருந்தால் சிம்லாவில் உள்ள பயிற்சி அளிக்கும் முகாமிற்கு செல்லலாம் அதனால் நாம் சிம்லாவை அனுபவிக்கலாம் அதனால் அவர்கள் எந்த இடங்களுக்கும் செல்வார்கள் இச்சந்தர்ப்பத்தில் பயிற்சியாளரின் பங்கு என்னவாக இருக்கும் பயிற்சியாளர் பங்கேற்பாளர்களுக்கு பொழுதுப்போக்கிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வழங்க வேண்டும் பங்கேற்பாளர்களின் பயிற்சி திட்டமிடலில் அவர்களின் தனிப்பட்ட செயல்பாடுகளைத் தொடர அல்லது சமூக ஈடுபாடுகளில் கலந்துகொள்ள சில பொழுபோக்கு நேரம் வழங்க பட வேண்டும் எனவே யாராவது ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு பயிற்சிக்கு வந்திருந்தால் அவருக்கு சில உறவினர்களோ அல்லது சில நண்பர்களோ இருக்கலாம் அவர் சில இடங்களைப் பார்வையிடத் திட்டமிட்டிருக்கலாம் எனவே பயிற்சித் திட்டத்தின் நேரத்தை முடிவு செய்யும் போது பங்கேற்பாளர்களில் சிலர் சமூக நிகழ்வுகளில் கலந்துகொள்வார்கள் என்பதை பயிற்சியாளர் நினைவில் கொள்ள வேண்டும் எவ்வாறாயினும் ஒரு பயிற்சியாளர் பங்கேற்பாளர்களுக்கு தங்கள் அமைப்பு மீதான தங்கள் பொறுப்பு மற்றும் பயிற்சி திட்டத்திற்கான அவசியத்தையும் அர்ப்பணிப்பையையும் நினைவூட்ட வேண்டும் அவர்களில் பெரும்பாலான பங்கேற்பாளர்கள் அப்படி இருகிறார்கள் என்று அர்த்தமல்ல அவர்களில் பெரும்பாலானோர் அதற்காக வருவதில்லை எனவே தேவை என்னவென்றால் இந்த பயிற்சித் திட்டத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் இந்த பயிற்சித் திட்டத்தில் கலந்துகொள்வது உங்களின் பொறுப்பு ஏனென்றால் நீங்கள் உங்கள் நிறுவனத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அந்தத் பயிற்சி திட்டத்தில் உங்கள் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் பயிற்சியில் பின் தங்கிடக்கூடாது உங்கள் முன்னுரிமை பயிற்சித் திட்டத்தில் பங்கேற்பதில் தான் இருக்க வேண்டும் இருந்தபோதிலும் பயிற்சித் திட்டத்துடன் உங்கள் சுற்றுலா திட்டமும் இருக்கலாம் விமர்சகர்கள் அல்லது பால்ட் பைண்டர் நிறுவனத்தின் நிர்பந்த வேண்டுகோளைக் ஏற்று கொண்ட இவ்வகை பங்கேற்பாளர்கள் பயிற்சி திட்டத்தின் உள்ளடக்கம் மற்றும் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் விமர்சிப்பார்கள் இதில் உள்ளடக்கம் சரியில்லை நடைமுறை சரியில்லை இதர ஏற்பாடு மற்றும் அறைகள் சரியாக இல்லை இறுதியாக பயிற்சியாளர் திறமையானவர் அல்ல எனவே சில வகையான பயிற்சியாளர்கள் விமர்சகர்களாகவோ அல்லது பால்ட் பைண்டர்ளாகவோ இருப்பார்கள் இச்சந்தர்ப்பத்தில் ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்னவாக இருக்கும் பயிற்சியாளர் பயிற்சி குழு மூலம் அத்தகைய கூறுகளைக் கையாள முயற்சிக்க வேண்டும் பயிற்சியாளர் பங்கேற்பாளர்ககளின் அணுகுமுறையில் மிகவும் நேர்மறையாக இருக்குமாறு பரிந்துரைக்கலாம் மேலும் பயிற்சித் திட்டத்தை மேம்படுத்துவதற்கான அவர்களின் திட்டங்களைப் பற்றி கேட்க வேண்டும் ஆகவே அவர்கள் எவ்வாறு அணுகுமுறையில் மிகவும் நேர்மறையானவர்களாக இருக்க முடியும் என்பதையும் அவர்கள் எவ்வாறு திட்டங்களை சரியாகக் கேட்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுடன் விவாதிப்பேன் எனவே நாம் விமர்ச்சகர்களின் கருத்துக்களைப் பற்றியும் மற்ற பங்கேற்பாளர்களை பற்றியும் பேசும்போது தாமாகவே முன் வந்து தங்கள் பிரச்சினைகளைக் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்விஷயத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவ முடியும் ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்னவென்றால் விமர்சகர்கள் சில சிக்கல்களைக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அவர் அப்படி விமர்சிக்கிறார்கள் எனவே நாம் அந்த பிரச்சினைகளை தீர்க்க முயற்சிக்க வேண்டும் அதனால் அவர்கள் திருப்தி அடையாவிட்டாலும் கூட இவ்வாறான பங்கேற்பாளர்கள் இக்கட்டான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொண்டு அவர்களை பயிற்சி திட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும் மேலும் ப பங்கேற்பாளருக்கு என்ன வகையான அறிவுத்திறன் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளுங்கள் இவ்வகையான பங்கேற்பாளர்கள் அனைவரும் பயிற்சியின் தேவையை ஏற்க விரும்பாதவர்கள் மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய பயிற்சித் திட்டத்தில் எல்லாம் தங்களுக்குத் தெரியும் என்று நினைப்பவர்கள் எனவே அவர்கள் "ஓ நான் நண்கு அனுபவம் வாய்ந்தவன் இந்த விஷயங்கள் அனைத்தும் எனக்குத் ஏற்கனவே தெரியும் இதில் புதியது ஒன்றுமில்லை புதியது எதுவும் இருந்தால் என்ன என்று சொல்லுங்கள்" எனவே ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்னவாக இருக்கும் பங்கேற்பாளர் தனது பகுத்தறிவற்ற நடத்தையின் முட்டாள்தனத்தை உணர பயிற்சியாளர் குழுவைக் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து உணர வைக்க வேண்டும் மேலும் நீங்கள் மீண்டும் குழுவிற்கு உங்கள் முந்தைய கருத்துகளை குறிப்பிட வேண்டும் எனவே பகுத்தறிவு உள்ள பங்கேற்பாளர்களை உருவாக்க நீங்கள் முழு குழுவை பயிற்சியில் பங்கேற்க வைக்க வேண்டும் இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட நபர் பகுத்தறிவற்ற நடத்தையில் ஈடுபடுகிறார் என்று புரிய வைக்க முடியும் எனவே இவ்வகை பங்கேற்பாளர் என்ன கூறினாலும் இந்த கேள்வி இங்கே பொருத்தமற்றது என்பதை குழு உணர வேண்டும் மற்ற பங்கேற்பாளரே இல்லை இல்லை இந்த கேள்வி பொருத்தமானது இல்லை என்று கூறுவார் சரியா" எனவே முக்கியமானது என்னவென்றால் நாம் இப்படி பேசக்கூடாது என்பதை அவர் புரிந்துகொள்வார் ஆகவே நீங்கள் மீண்டும் குழுவில் இருக்கும் பங்கேற்பாளர்களை அவர்களின் அறிவு நிலை மற்றும் அனுபவத்தைப் பொருட்படுத்தாமல் முந்தைய கருத்துகளை பார்க்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் நிச்சயமாக நிறுவனத்திற்கு திரும்ப செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான யாதேனும் ஒரு நல்ல பயனுள்ள கருத்தை கற்று அதன் அனுபவத்தை பெற்று செல்ல முடியும் பங்கேற்பாளர்கள் எதையும் செய்யத் தயாராக உள்ளனர் ஒரு பயிற்சியாளர் தனது நடத்தைகளுக்கான எந்த முன்னேற்றத்தையும் அதில் காணமாட்டார் சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர்களுடன் உரையாடலைக் கொண்டு இருப்பார் நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த முறையில் சிறந்த குழுவை உருவாக்குவதன் மூலம் ஒட்டுமொத்த குழுவில் இருந்து அந்த குறிப்பிட்ட நபரை தனிமைப்படுத்த முடியும் பிறகு அவரிடம் உங்கள் நடத்தை பொருத்தமானதாக இல்லை என்பதை அவருக்கு உணர்த்தக் முடியும் அல்லது அந்த விஷயத்தில் பயிற்சியாளர் சம்பந்தப்பட்ட பங்கேற்பாளர்களிடம் எதிர்பார்த்ததை விட நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை என்றாலும் சில மாற்றத்தை அவரிடம் உருவாக்க முடியும் பங்கேற்பாளர்களில் சிலர் தயக்கமுள்ளவர்களாக அல்லது வெட்கப்படுபவர்வர்களாக இருக்கலாம் எனவே இதில் ஒரு பயிற்சியாளரின் பங்கு என்னவென்றால் பயிற்சியாளர் அவர்களை தனியாக விட்டுவிடக்கூடாது சரியா அவர்களை நீங்கள் பயிற்சி திட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அவர்களில் யாரோ ஒருவர் பங்கேற்கவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களை புறக்கணிக்கிறீர்கள் அனைத்து விதமான பயிற்சி நடவடிக்கைகளிலும் பங்கேற்பாளர்களை தீவிரமாக பயிற்சியில் பங்கேற்பதற்காக வற்புறுத்த வேண்டும் எனவே பயிற்சியின் போது தேவையான நேரத்தில் அவர்களை செயலில் பங்கேற்கச்செய்யலாம் இவ்வகையான பங்கேற்பாளர்களை தனிநபர்களாகவோ அல்லது துணைக்குழுவிலோ சந்திப்பதற்கான சாத்திய கூறுகளை பயிற்சியாளர் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த பங்கேற்பாளர்களையோ அல்லது தனிநபர்களையோ சந்திப்பதில் பயிற்சியாளர் கவனம் செலுத்தி இருந்தால் நிச்சயமாக அவர்களை குழுவில் ஈடுபடுத்த முடியும் அவர்களுக்கு சிறந்த ஆலோசனையை வழங்குங்கள் மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்று கேளுங்கள் அவர்கள் வெட்கப்படுகிறார்களா அல்லது தயங்குகிறார்களா வெட்கப்படவோ தயங்கவோ வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு கூறி ஆர்வபடுத்துங்கள் அதனால் மற்ற குழு உறுப்பினர்களுடன் அவர்கள் மெல்ல பேச ஆரம்பிக்ககூடும் உங்களது ஆதரவு எப்பொழுதும் அவர்களுக்கு உண்டு என்று உறுதி படுத்துங்கள் அவர்கள் மீது உங்கள் முழு ஈடுபாடும் கவனமும் இருந்தால் அவர்களின் தயக்கத்தையும் கூச்சத்தையும் குறைக்க முடியும் எனவே இந்த செயல்பாட்டின் போது பயிற்சியாளர் அவர்களுக்கு முழு ஆதரவை வழங்க வேண்டும் நீங்கள் முழு ஆதரவை வழங்கினால் நிச்சயமாக அவர்கள் எல்லா விதமான விஷயத்திலும் சரளமாக ஈடுபடுவார்கள் பின்னர் மெது மெதுவாக அவர்கள் எல்லா செயலிலும் ஈடுபடுவார்கள் அடுத்தது மோனோபோலிஸ்ட் அல்லது டொமின்டோர்ஸ் பற்றியதாகும் ஒரு பங்கேற்பாளர் எந்த ஒரு செயல்பாட்டிளோ அல்லது விவாதத்திளோ இருந்தாலும் குழுவின் நேரத்தில் அதிக கவனம் செலுத்தி ஏகபோகமாக இருக்க வலுவான நிலைப்பாடை கொண்டு இருப்பார் எனவே எப்பொழுதுஎல்லாம் கலந்துரையாடல் தொடங்குமோ அப்பொழுதெல்லாம் ஒரு செயலும் தொடங்கும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் "நான் அவர்களுக்கு தலைவராக இருந்து அனைவரின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவேன் இதைச் செய்ய இதைச் செய்ய வேண்டாம் என்று எல்லோரிடமும் கூறுவேன் சரியா" எனவே அவர்கள் ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் "நான்தான் சிறந்தவன்" என்று சொல்வார்கள் என்னைவிடச் சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்று நடந்துகொள்வார்கள் இந்த ஆதிக்க சிந்தனையுள்ள பங்கேற்பாளரின் நோக்கம் என்னவென்றால் நான் மிகவும் அறிவுள்ளவன் அதனால் எனது அறிவையும் ஞானத்தையும் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்கள் தங்கள் அறிவை நிருபிக்க முயற்சிக்கலாம் பயிற்சியாளர் அல்லது பிற பங்கேற்பாளர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்தபட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யலாம் பயிற்சியாளரும் பிற பங்கேற்பாளரும் அவரை அடையாளம் காண வேண்டும் என்றோ அல்லது அவர்கள் அவரைப் பாராட்ட வேண்டும் என்றோ அல்லது அவர்கள் அவரை ஒரு அற்புதமான ஆளுமை" உடையவர் என்று கூறவேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே இவ்விஷயத்தில் இவ்வகை நடத்தை சில பங்கேற்பாளர்களிடம் இருக்கலாம் இதில் பயிற்சியாளரின் பங்கு என்னவாக இருக்கும் என்றால் முதல் சில அமர்வுகளில் பங்கேற்பாளர்களின் குழு உறவு அர்ப்பணிப்பு மற்றும் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் ஆகியவற்றை பற்றி கூறும் போது அவர்கள் பார்க்க வேண்டிய குழு உறவு எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் உள்ளது அவர்கள் அதைக் கண்டாலும் ஆதிக்க மனநிலையின் காரணமாக சரியான குழு உறவை பேணவில்லை சரியா எனவே பயிற்சியாளரின் பொறுப்பு என்னவென்றால் மெது மெதுவாக அவர்களுக்குப் நீங்களும் குழுவின் ஒரு பகுதி தான் என்பதை புரிய வைக்க வேண்டும் சரியா இல்லையெனில் இப்போதெல்லாம் நாங்கள் தலைவர்கள் இல்லா குழுக்களை உருவாக்கி வருகிறோம் தலைவர்கள் இல்லா குழு என்றால் எல்லோரும் சமமாக பங்கேற்கும் குழுக்கள் மற்றும் எந்த குறிப்பிட்ட நபரும் தலைவரல்ல என்று அர்த்தம் பங்கேற்பாளர்கள் தங்கள் கடமைகளில் எவ்வாறு மிகவும் உறுதியுடன் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இவ்வகையான கூறுகளை பற்றி குழுவில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திகொள்ளலாம் எனவே ஓ அந்த நபர் இருக்கிறார் எனவே இப்போது நீங்களும் நிகழ்ச்சியில் முழு ஈடுபாட்டுடன் இணைந்து உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டும் இல்லையெனில் அந்த நபர் உங்களை அனுமதிக்க மாட்டார் சரியா" "எனவே இந்த விஷயத்தில் இவ்வகையான கூறுகள் குழுவில் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு பயிற்சியாளர் பங்கேற்பாளர்களை எச்சரிக்கிறார் மேலும் இந்த கூறுகளைப் பற்றிய செய்திகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆகவே அவர்கள் திட்டத்தின் இசைவான பகுதியாக கருதக்கூடிய நடத்தையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் எனவே இவ்விஷயத்தில் பயிற்சியாளரின் பங்கு என்னவென்றால் ஒரு பயிற்சியாளர் பங்கேற்பாளர்களை எச்சரித்து இக்கூறுகளைப் பற்றிய செய்திகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆனால் இக்கூறுகளுக்கு அதிக முக்கியத்துவமோ அல்லது உரிய பதிலோ வழங்கப்படவேண்டிதில்லை ஆனால் அவர்களின் நடத்தையை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் அங்குள்ள மற்ற பங்கேற்பாளர்கள் குறிப்பிட்ட திட்டத்துடன் நிலையான ஆர்வத்துடன் இருக்க வேண்டும் எனவே இவ்கையான குழுவில் ஆதிக்கம் செலுத்துபவர்களுக்கு குழுவில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு சமமான முக்கியதுவம் இருக்கு என்ற செய்தியை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நடவடிக்கைக்குச் செல்வார்கள் குழு செயல்முறைகளில் பல முக்கிய கூறுகள் உள்ளன இருப்பினும் எந்தவொரு குழு செயல்முறையிலும் முக்கிய கூறுகள் பங்கேற்பாளர்கள் தான் பங்கேற்பாளர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே பயிற்சி நடவடிக்கைகளில் பங்கேற்பாளர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் நிச்சயமாக அப்பயிற்சி செயல்முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குழு செயல்முறைகளில் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயிற்சித் திட்டத்தை வடிவமைக்கும் ஒரு பயிற்சித் திட்டமுறை உள்ளது பயிற்சித் திட்டமுறை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியதாகும் பயிற்சித் திட்டமுறை சரியாக வடிவமைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இவ்வகையான முறையில் பயிற்சியின் கரு பொருள் உள்ளடக்கம் வழக்கு ஆய்வு பொருள் சரியான பயிற்சி வழங்கல் ஆகியவை நிச்சயமாக ஒரு பயனுள்ள பயிற்சித் திட்டமுறையாக இருக்கும் ஆகவே இது ஒரு சிறந்த பயிற்சித் திட்டமுறையாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த குறிப்பிட்ட பயிற்சியை ஏற்பாடு செய்யும் போது உங்களுடன் உறுப்பினர்கள் யார் யார் இருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துகொள்வீர்கள் ஆக இப்பயிற்சித் திட்டமுறை ஒரு வித்தியாசமான உணர்வையும் அனுபவத்தையும் ஏற்படுத்தும் குரூப் டயனாமிக்ஸில் மற்றொரு முக்கியமான அம்சம் பயிற்சி நிறுவனமாகும் பயிற்சி நிறுவனம் என்பது அந்த நிறுவனத்தை வழிநடத்துபவர் யார் அது பயிற்சி நிறுவனத்தைப் பொறுத்தது அல்லது அமைப்பாளரை பொறுத்தது என்று நாம் கூறலாம் யார் பயிற்சி திட்ட அமைப்பாளர் என்பது நிறுவனத்தை வழிநடத்துபவரை சார்ந்துள்ளது இறுதியாக பயிற்சித் திட்டம் நடக்கும் இடம் என்னவென்றால் பயிற்சித் திட்டம் எந்த இடத்தில் நடந்தாலும் அது பொருத்தமான வசதியான இடத்தில் நடக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் பயிற்சிக்குழு செயல்பாட்டில் இவ்வகையான கூறுகள் இருந்தால் பங்கேற்பாளர்கள் யார் என்ன வகையான பயிற்சித் திட்டம் உள்ளது பயிற்சித் திட்டத்தின் உள்ளடக்கம் என்ன பயிற்சித் திட்டம் எவ்வாறு நடத்தப்படுகிறது பயிற்சி குழு என்றால் என்ன பயிற்சி திட்ட குழுவில் உள்ளவர்கள் யார் ஏனெனில் பயிற்சியாளர் தனியாக இருக்க மாட்டார் பயிற்சியாளருக்கு சில உதவியாளர்கள் இருப்பார்கள் அவர்களில் சிலர் பயிற்சியாளருடன் சில கடிதப் பரிமாற்றங்களைக் கொண்டிருப்பார்கள் பயிற்சியாளர்களிடம் சில ஆய்வு தரவுகள் தயாராக இருக்கலாம் பயிற்சி குழுவில் இருக்கும் அனைத்து பிரச்சினைகளை பற்றி நாம் பேசும்போது குழு செயல்முறையை இது மிகவும் பாதிக்கும் பயிற்சி குழுவில் இது மிகவும் முக்கியமானது பயிற்சி திட்டத்திற்கு வருவதற்கு முன் பயிற்சியாளர் மற்றும் பயிற்சியாளர்களுடன் தொடர்புடைய அவரது குழு உறுப்பினர்களை அவர் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது அந்த குறிப்பிட்ட நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக பயிற்சி குழு முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது பயிற்சி குழு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் பயிற்சியாளர்கள் குழு செயல்முறையில் திருப்தி அடைவார்கள் ஏனெனில் பயிற்சித் திட்டத்திற்கு வருவதற்கு முன்பே தனிப்பட்ட முறையில் பங்கேற்பாளர்கள் அமைப்பாளர்களைப் பற்றியும் நிறுவனத்தைப் பற்றியும் பயிற்சியாளரைப் பற்றி ஒரு சில நல்ல நேர்மறையான கருத்தைக் கொண்டுள்ளனர் சில நேரங்களில் நாங்கள் சர்வதேச அளவில் பயிற்சித் திட்டத்தை நடத்துகிறோம் அதாவது பயிற்சி திட்டத்தில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்கள் விசாவைப் பெற வேண்டி இருக்கும் அப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு விசாவைப் பெற உதவுகிறோம் அவர்கள் ஒரு வளர்ந்த நாடுகளிலிருந்து வந்திருக்கலாம் அதனால் அவர்கள் உங்களிடம் பயிற்சிக்கான கடிதத்தை கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நீங்கள் அவர்களுக்காக அக்கடிதத்தைக் குறித்த நேரத்தில் எழுதி கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் விசாவைப் பெற அது மிகவும் எளிதாக்குகிறது ஆகவே நிச்சயமாக அவர்கள் பயிற்சியாளர்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த பயிற்சியாளர் மிகவும் நேர்மறையானவராகவும் உதவிகரமானவராகவும் மிக விரைவாக செயல்படுபவராகவும் இருக்கிறார் என்று கூறுவார்கள் எனவே இவ்வாறான நிலையில் இவ்வகை பயிற்சி குழு மற்றும் பயிற்சி நிறுவனம் மேற்கூறிய கூறுகளை கொண்டு ஒரு குரூப் டைனமிக்கை உருவாக்கி பயிற்சியினை மிகவும் பயனுள்ளதாக மாற்றுகிறது எனவே இப்போது பயிற்சி திட்டத்தின் வளர்ச்சியின் கட்டங்களாக இருக்கும் கடைசி ஸ்லைடை பற்றி கூற விரும்புகிறேன் பயிற்சித் திட்டத்தில் நாம் ப்ரீலிமினரி அக்குயிண்டிங் அண்ட் பார்ட்டரிங் பற்றி பார்ப்போம் பின்னர் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்திசைவு அல்லது ஒருங்கிணைப்போடு இணைந்திருக்கிறார்களா இல்லையா என்பதுதான் பயிற்சி குழுவின் வளர்ச்சி மற்றும் வெற்றியாகும் பயிற்சியின் போது அவர்கள் என்ன மாதிரியான இயக்கவியல் முறையை மேற்கொண்டுயிருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்று அறிய வேண்டும் எனவே பயிற்சிக்கு முன் நான் குறிப்பிட்டது போல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வசதிகள் என்ன என்று கவனித்துக்கொள்ளப்பட்டாலோ அல்லது அவர்களின் சுயதேவைகளை பூர்த்திசெய்தாலோ அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பயிற்சியில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் முதல் மற்றும் முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் எப்படி பயிற்சிக்கு வரவேண்டும் அதற்கு என்ன மாதிரியான முறைகளை கையாள வேண்டும் என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை பயிற்சித் திட்டத்தில் கலந்துகொள்ள என்ன மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் தேவை என்பதை முன்கூட்டிய தெரியப்படுத்த வேண்டும் நிச்சயமாக அவர்கள் இவ்வகையான பூர்வாங்கமான மென்மையான செயல்முறைகளை கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக பயிற்சித் திட்டத்தில் சரியான குழு இயக்கவியலாக கலந்து கொள்ளும்போது சரியான ஒத்திசைவு மற்றும் ஒருங்கிணைப்பு இருக்கும் இறுதியாக நீங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள் அதாவது நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பீர்கள் இவ்விஷயத்தில் நீங்கள் இறுதியாக ஒரு முடிவு எடுப்பீர்கள் அதாவது இறுதியாக பயிற்சித் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கூறுவீர்கள் இதற்கு பிறகும் ஒரு நிலை உள்ளது அதாவது பிந்தைய பயிற்சித் திட்டம் நிலை ஆகும் எந்தவொரு பயிற்சித் திட்டமும் ஒரு முறை நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது பயிற்சியாளருக்கும் பங்கேற்பாளர்களுக்கிடையே ஒரு நல்ல உறவை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு பயிற்சியாளர் அல்லது பங்கேற்பாளர் எப்போது வேண்டுமானாலும் எதாவது ஒரு தகவலையோ அல்லது அறிவுப் பகிர்ந்து கொள்ள விரும்பலாம் அதாவது எந்தவொரு குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் அதே சமயத்தில் பயிற்சித் திட்டத்திற்குப் பிறகு குறைந்தபட்சம் பண்டிகை நாட்களில் வாழ்த்துக்களையாவது அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் எனவே பயிற்சித் திட்டத்தில் குழு இயக்கவியல் என்பது பயிற்சிக்கு முந்தைய நிலை பயிற்சியை மேற்கொள்ளும்போது மற்றும் முடிவடையும் போது ஏற்படும் போது உள்ள நிலை மட்டுமல்ல பயிற்சி காலத்திற்கு பிறகும் ஒத்திசைவு மற்றும் ஒத்துழைப்பு பயிற்சியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு இடையே குறைந்தபட்சம் ஒருவருக்கொருவர் நல்வாழ்த்துக்கள் கூறுவதின் மூலம் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்